இந்த 28 வது லெக்சருக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு டபுள் இன்டக்ரல்கள் டபுள் இன்டக்ரல்களை அறிமுகப்படுத்திய பின் அதன் ப்ராப்பர்டிகளை பார்க்கலாம் பின்பு சில எளிய டபுள் இன்டக்ரல்களை மதிப்பிடலாம் முதலில் இரண்டு வேரியபில்களை கொண்ட ஃபங்ஷனைப் பார்ப்பதற்கு முன் ஒரு வேரியபிலைக் கொண்ட ஃபங்ஷனைப் பார்க்கலாம் ஒரு வேரியபிலைக் கொண்ட ஃபங்ஷனின் இன்டக்ரலை எப்படி வரையறுத்தோம் என்பதை நினைவுகூர்வோம் இன்டக்ரலின் மதிப்பு ஒரு கூட்டுத் தொகையாகும் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த fx a இலிருந்து b வரை வரையறுக்கப்பட்டிருப்பதாக எடுத்துக் கொள்வோம் x அச்சு மற்றும் y அச்சு ஆகியவற்றை வரைந்து கொள்வோம் கொடுக்கப்பட்ட a இலிருந்து b வரை என்ற களத்தை நிறைய துண்டுகளாகப் பிரித்துக் கொள்ள வேண்டும் முதல் புள்ளி a ஐ x0 என்றும் அதன்பின் x1 x2 x3 xn 2 xn 1 மற்றும் bxn என்று n1 புள்ளிகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதனால் a இலிருந்து b வரை என்ற மொத்த ரேஞ்ச் n இடைவெளிகளாகப் பிரியும் ஒவ்வொரு சிறிய இடைவெளியிலிருந்தும் ஒரு புள்ளியை எடுத்துக் கொள்ள வேண்டும் அது நடுப்புள்ளியாகவோ வேறு எதாவது ஒரு புள்ளியாகவோ இருக்கலாம் இந்த ck என்ற புள்ளி xk 1 மற்றும் xk இடையில் உள்ள ஒரு புள்ளி ஆக இருக்கும் அதன் பிறகு ck என்ற புள்ளியில் அந்த ஃபங்ஷனின் மதிப்பை எடுத்துக் கொள்ள வேண்டும் fckΔxk இன் மதிப்பைக் கணித்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு முதல் இடைவெளியிலிருந்து c1 என்ற புள்ளியை எடுத்துக் கொள்வதனால் fc1Δx1 என்பதன் மதிப்பைக் கணக்கிட வேண்டும் fc1Δx1 என்ற பதம் அந்த செவ்வகத்தின் பரப்பளவைக் குறிக்கும் இவ்வாறு எல்லா இடைவெளிகளிலிருந்தும் கிடைக்கும் பெருக்கல்களின் தொகையைக் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும் அதில் உள்ள x1x1 x0 என்பது செவ்வகத்தின் அகலத்தையும் f என்பது செவ்வகத்தின் நீளத்தையும் குறிப்பதால் fc1Δx1 என்பது செவ்வகத்தின் பரப்பளவைக் குறிக்கும் பெருக்கல்களின் தொகையை எடுக்கும் போது மொத்த செவ்வகங்களின் பரப்பளவு கிடைக்கும் கர்வின் கீழே உள்ள பரப்பளவும் மொத்த செவ்வகங்களின் பரப்பளவும் ஒரே அளவாக இருக்காது ஒன்று கூடவோ அல்லது குறைந்தோ இருக்கலாம் அதனால் ஒரு பிழை ஏற்படலாம் n ஐ அணுகும்போது பரப்பளவில் உள்ள வித்தியாசம் வெகுவாகக் குறையும் ஆகையால் n ஐ அணுகும் என்ற லிமிட்டை எடுக்க வேண்டும் அதாவது இடைவெளிகளின் நீளம் 0 ஐ அணுகுமாறு லிமிட் எடுக்க வேண்டும் அப்போது அந்த பெருக்கல்களின் தொகையின் லிமிட் கர்வின் கீழே உள்ள பரப்பளவை நெருங்கும் abfxdx என்ற இன்டக்ரலின் மதிப்பு கர்வின் கீழே உள்ள பரப்பளவைக் குறிக்கும் ஆகவே இன்டக்ரலின் மதிப்பு பெருக்கல்களின் தொகையின் லிமிட்டாக வரையறுக்கப்படுகிறது இரண்டு வேரியபில்களை கொண்ட இன்டக்ரல்களையும் அதாவது டபுள் இன்டக்ரல்களையும் இதே மாதிரி கையாளலாம் மேலே கூறியபடி டபுள் இன்டக்ரல்களையும் அதே மாதிரி கையாள வேண்டும் fx yஎன்ற ஃபங்ஷன் x y ப்லேனில் D என்ற க்ளோஸ்டு ரீஜனில் வரையறுக்கப்படுவதாக எடுத்துக் கொள்வோம் fx y be defined in a closed region D of the x y plane அந்த க்ளோஸ்டு ரீஜன் D எந்த ஒரு வடிவத்திலும் இருக்கலாம் இங்கே x அச்சு மற்றும் y அச்சு இருக்கிறது D என்ற ரீஜனை சிறு சிறு ரீஜங்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு சப் ரீஜனின் பரப்பளவு Aj ஆக இருக்கும் இதில் உள்ள j 1 2 n என்ற மதிப்புகளை எடுக்கும் மேலே கூறியது போல n செவ்வகங்களாகவோ சதுரங்களாகவோ பிரித்துக்கொள்ளலாம் ஒவ்வொன்றும் Aj என்ற பரப்பளவைக் கொண்டிருக்கும் அந்த செவ்வகத்திலோ சதுரத்திலோ உள்ள ஏதாவது ஒரு புள்ளியை xj yj என்று குறித்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு சப் ரீஜனை Aj என்றும் அதில் இருக்கும் புள்ளியை xj yj என்றும் குறித்துக் கொள்ளலாம் f என்ற ஃபங்ஷன் மூன்றாவது பரிமாணத்தில் z அச்சாக எடுத்துக் கொள்வோம் உள்ள ஒரு சர்ஃபேஸாக வரையறுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு xj yj க்கும் ஏற்ற fxj yj என்ற புள்ளி அந்த சர்ஃபேஸின் மேல் இருக்கும் Aj என்ற பரப்பளவை fxj yj என்ற புள்ளியால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் மேலே கூறியது போல் ஒவ்வொரு சப் ரீஜனிலிருந்து எடுக்கும் xj yj க்கும் அந்த ஃபங்ஷனின் மதிப்பு fxj yj இருக்கும் அதை அந்த x y தளத்தில் உள்ள சப் ரீஜனின் பரப்பளவோடு பெருக்கிக் கொள்ள வேண்டும் எல்லா சப் ரீஜனின்களுக்கான பெருக்கலின் கூட்டுத் தொகையை எடுத்துக் கொள்ள வேண்டும் n ஐ நெருங்கும்போது கூட்டுத் தொகைக்கான லிமிட்டை கணக்கிட வேண்டும் n ஐ நெருங்கும்போது செவ்வகங்களின் எண்ணிக்கை ஆகிறது கூட்டுத் தொகைக்கான லிமிட் கிடைத்தால் அதுவே அந்த இன்டக்ரலின் மதிப்பாக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படிப்பட்ட லிமிட் கிடைத்தால் அந்த D இன் மேல் டபுள் இன்டக்ரலின் மதிப்பு கிடைக்கும் அந்த டபுள் இன்டக்ரலைப் பின்வருமாறு குறியிடலாம் ∬DfxydAஅல்லது ∬Dfxydxdy அல்லது∬Dfxydydx எடுத்துக் கொண்ட ஃபங்ஷன் D இல் கன்டினியுவஸாகவோ அல்லது பீஸ்வைஸ் கன்டினியுவஸாகவோ இருந்தால் மேலே கூறிய கூட்டுத் தொகைக்கான லிமிட் கிடைக்கும் இன்டக்ரலின் மதிப்பு கிடைப்பதற்கு எடுத்துக் கொண்ட க்ளோஸ்டு பவுண்டரி டொமைனில் ஃபங்ஷன் கன்டினியுவஸாகவோ அல்லது பீஸ்வைஸ் கன்டினியுவஸாகவோ இருந்தால் போதும் அடுத்து டபுள் இன்டக்ரலை ஜாமெட்ரிகலாக புரிந்துக் கொள்ளலாம் லிமிட்டைப் பற்றி பேசும்போது சொன்னதைப் போல xy தளத்தில் எடுத்துக்கொண்ட மொத்த டொமைனை சிறிய சப் ரீஜன்களாக பிரித்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு சப் ரீஜனை எடுத்துக் கொள்வோம் அதற்கேற்ற சர்ஃபேஸின் பகுதி ஒன்றைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்ஃபேஸில் உள்ள பகுதியின் ப்ரொஜக்ஷனாக அந்த சப் ரீஜன் இருக்கும் அடுத்து அந்த சப் ரீஜனிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்துக்கொள்ளலாம் அந்தப் புள்ளியை xj yj என்று குறித்துக் கொள்வோம் இந்தப் புள்ளி xj yj உடன் தொடர்புடைய fxj yj என்ற புள்ளி சர்ஃபேஸின் மேல் இருக்கும் xy தளத்தில் எடுத்துக்கொண்ட செவ்வகம் அல்லது சப் ரீஜனின் பரப்பளவை fxj yj என்ற உயரத்தால் பெருக்கிக் கொள்ள வேண்டும் பரப்பளவை உயரத்தால் பெருக்கிக் கொள்ளும் போது இங்கே வரையறுக்கப்பட்ட சப் ரீஜனின் கன அளவு கிடைக்கும் எல்லா சப் ரீஜன்களின் கன அளவையும் கூட்டி பின்பு லிமிட்டை எடுக்க வேண்டும் லிமிட் எடுக்கும்போது சர்ஃபேஸின் கீழ் உள்ள கன அளவு ஆகும் n→∞j1nfxjyjΔxy xy என்பது அந்த சிறிய சப் ரீஜனின் பரப்பளவு அதை f எடுக்கும் மதிப்பால் பெருக்கிக்கொண்டோம் அதன் விளைவு சிறிய சப் ரீஜனின் கன அளவு கிடைத்து அப்படிக் கிடைக்கும் எல்லா கன அளவுகளையும் கூட்டும்போது மொத்த கன அளவு கிடைக்கும் இந்த டபுள் இன்டக்ரல் அந்த கன அளவைக் குறிக்கும் அதாவது ∬Dfxydxdy என்பது கன அளவைக் குறிக்கும் ஒர் உதாரணத்திற்கு fxy1 என்று எடுத்துக் கொண்டால் fxjyj1 என்று ஆகும் ஆகையால் ஒன்று என்ற எண்ணால் பெருக்கும்போது அந்த சிறிய பகுதியின் பரப்பளவே கிடைக்கும் எல்லா சிறிய பகுதிகளின் பர்ப்பளவைக் கூட்டும்போது மொத்த டொமைன் D இன் பரப்பளவு கிடைக்கும் ஆகையால் f1 என்று எடுப்பதால் இந்த டபுள் இன்டக்ரல் அந்த xy தளத்தில் எடுத்துக்கொண்ட டொமைன் D இன் பரப்பளவைக் குறிக்கும் அடுத்து டபுள் இன்டக்ரலை எப்படி மதிப்பிடுவது என்று பார்க்கலாம் அதற்கு முன் டபுள் இன்டக்ரல்களின் சில பராப்பர்டிகளை பார்க்கலாம் ஏறக்குறைய அனைத்து சிங்கிள் இன்டக்ரல்களின் பராப்பர்டிகளும் டபுள் இன்டக்ரல்களுக்கும் பொருந்தும் உதாரணத்திற்கு k என்ற கான்ஸ்டன்டால் ஃபங்ஷன் fxy பெருக்கப்பட்டிருந்தால் அந்த கான்ஸ்டன்ட் k ஐ இன்டக்ரலிலிருந்து வெளியே எடுத்து விடலாம் அதாவது ∬DkfxydAk∬DfxydA என்பது சரியாக இருக்கும் அடுத்து இரண்டு ஃபங்ஷன்களின் கூட்டல் அல்லது கழித்தல் தொகையை இன்டக்ரேட் செய்ய வேண்டும் என்றால் இரண்டு ஃபங்ஷன்களையும் தனித்தனியாக அந்த குறிப்பிட்ட டொமைன் D இல் இன்டக்ரேட் செய்து பிறகு கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் ப்ராப்பர்ட்டியை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் ∬Dfxy±gxydA∬DfxydA∬DgxydA டபுள் இன்டக்ரலின் மற்றொரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் டொமைன் D இல் ஃபங்ஷன் எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுத்தால் D மேல் எடுக்கும் அந்த இன்டக்ரலும் எதிர்மறை அல்லாத மதிப்புகளையே எடுக்கும் அதாவது D இல் fxy≥0 ஆக இருந்தால்∬DfxydA≥0ஆக இருக்கும் அதே மாதிரியான மற்றொரு ப்ராப்பர்டி D என்ற டொமைனில் fxy என்ற ஃபங்ஷன் gxy என்ற ஃபங்ஷனை விட பெரிய மதிப்புகளையே எடுத்தால் f உடைய இன்டக்ரலின் மதிப்பு g உடைய இன்டக்ரலின் மதிப்பை விட பெரியதாக இருக்கும் அதாவது D என்ற டொமைனில் fxy≥gxy என்று இருந்தால் ∬DfxydA∬DgxydA என்று இருக்கும் கடைசியாக அடிடிவ் ப்ராப்பர்டியை பார்க்கலாம் D என்ற டொமைனின் மேல் எடுக்கும் இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் DD1D2 என்று இருந்தால் ∬DfxydA∬D1fxydA∬D2fxydA என்று பிரித்து எழுதிக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு D என்ற டொமைனை D1 மற்றும் D2 என்று இரண்டு டொமைன்களாகப் பிரித்துக் கொள்வதாக வைத்துக் கொள்வோம் அப்போது D மேல் கணக்கிடப்படும் இன்டக்ரலை D1 மேல் கணக்கிடப்படும் இன்டக்ரல் மற்றும் D2 மேல் கணக்கிடப்படும் இன்டக்ரல் என்று இரண்டு இன்டக்ரல்களாகப் பிரித்துக் கொள்ளலாம் இரண்டிலும் அதே இன்டக்ரன்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் ரீஜன் வெவ்வேறாக இருக்கும் இதே ப்ராப்பர்டியை சிங்கில் இன்டக்ரலிலும் பார்த்திருக்கிறோம் ஏறக்குறைய சிங்கில் இன்டக்ரல்களுக்கு இருக்கும் ப்ராப்பர்டிகள் அனைத்தும் டபுள் இன்டக்ரல்களுக்கும் பொருந்தும் இப்போது இன்டக்ரலை மதிப்பிடுவது பற்றிப் பார்ப்போம் ஒர் எளிதான ரீஜனாக எடுத்துக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு fxy என்ற ஃபங்ஷன் கன்டினியுவஸாகவோ அல்லது வரையறுக்கப்பட்டு பவுண்டடாகவோ இருந்தாலே இந்த செவ்வக ரீஜனில் இன்டக்ரேட் செய்யக் கூடியதாக இருக்கும் இங்கே ரீஜன் ஒரு செவ்வகம் இதில் x எடுக்கும் மதிப்பு a இலிருந்து b வரை இருக்கும் அதே மாதிரி y எடுக்கும் மதிப்பு c இலிருந்து d வரை இருக்கும் இந்த செவ்வக ரீஜனில் x a இலிருந்து b வரை உள்ள மதிப்புகளையே எடுக்கும் அதே மாதிரி y c இலிருந்து d வரை உள்ள மதிப்புகளையே எடுக்கும் இதில் a bc d எல்லாம் கான்ஸ்டன்ட் எண்களாக இருக்கும் ரீஜன் Da≤x≤bc≤y≤d என்ற செவ்வகம் இருப்பதிலேயே மிகவும் எளிமையான ஒரு ரீஜன் இந்த செவ்வகம் x a இலிருந்து b வரை மற்றும் y திசையில் c இலிருந்து d வரை உள்ள மதிப்புகளையே எடுக்கும் எல்லா லிமிட்களும் கான்ஸ்டன்டாகவும் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லாமலும் இருக்கின்றன இந்த இன்டக்ரல் ஒரு செவ்வகத்தின் மேல் எடுக்கும் இன்டக்ரல் இந்த செவ்வக ரீஜன் dA மேல் fxy வரையறுக்கப்பட்டிருக்கிறது fxy இன் x க்கான இன்டக்ரலை முதலில் மதிப்பிடுவோம் இந்த மாதிரியான ரீஜன்களில் y க்கான இன்டக்ரலை முதலில் மதிப்பிட்டாலும் தவறில்லை ஒர் உதாரணத்திற்காக x ஐ பொருத்த இன்டக்ரலை முதலில் மதிப்பிடுகிறோம் ஆகையால் ∬DfxydA என்ற இன்டக்ரலை x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யும்போது y ஐ கான்ஸ்டன்டாக வைத்துக் கொள்ள வேண்டும் x ன்னுடைய லிமிட் a இலிருந்து b வரை என்று இருப்பதால் இன்டக்ரேட் செய்தபின் x க்குப் பதிலாக a மற்றும் b ஐ எடுத்து எழுத வேண்டும் அப்போது y ஆல் ஆன ஒரு ஃப்ங்ஷன் கிடைக்கும் x க்கான இன்டக்ரேஷன் முடிந்து a மற்றும் b ஐ எடுத்து எழுதுதியதால் y மட்டுமே எஞ்சியிருக்கும் அந்த y ஆல் ஆன ஃப்ங்ஷனை மறுபடியும் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் ஆகையால் அடுத்து y க்கான இன்டக்ரேஷனை செய்ய வேண்டும் y உடைய லிமிட் c இலிருந்து d வரை என்று இருப்பதால் இன்டக்ரேட் செய்தபின் y க்குப் பதிலாக c மற்றும் d ஐ எடுத்து எழுத வேண்டும் இந்த இன்டக்ரலின் லிமிட்ஸ் மிகவும் எளிமையாக x a இலிருந்து b வரை மற்றும் y திசையில் c இலிருந்து d வரை என்று இருக்கிறது மேலே கூறியவாறு y க்கான இன்டக்ரேஷனை முதலில் செய்யலாம் செய்து முடித்து y க்குப் பதிலாக c மற்றும் d ஐ எடுத்து எழுதும்போது x ஆல் ஆன ஒரு ஃபங்ஷன் கிடைக்கும் அதை φ என்று எடுத்துக் கொள்வோம் φ என்பது முதல் இன்டக்ரேஷன் முடிந்த பின் கிடைத்த ஒரு ஃபங்ஷன் ஆகும் φ என்பது ஒரே ஒரு வேரியபிலை கொண்ட ஃபங்ஷன் ஆகும் அதை இன்டக்ரேட் செய்து a மற்றும் b என்ற லிமிட்களை எடுத்து எழுதவேண்டும் ∬DfxydAabfxydxabcdfxydydx ஏற்கனவே எடுத்த ரீஜன் போல் இருந்தால் x க்கான இன்டக்ரேஷனை முதலில் கணக்கிட்டு பின்பு y க்கான இன்டக்ரேஷனை கணக்கிடலாம் அல்லது y க்கான இன்டக்ரேஷனை முதலில் கணக்கிட்டு பின்பு x க்கான இன்டக்ரேஷனை கணக்கிடலாம் இங்கே லிமிட்களும் எளிதாகக் கண்டுபிடிக்கக் கூடியதாக இருக்கிறது ஆனால் எப்போதும் இப்படி அமையாது ஏனென்றால் எடுத்துக் கொள்ளும் டொமைனும் எப்போதும் அவ்வளவு எளிதாக இருக்காது இப்போது செவ்வகம் அல்லாத ரீஜன்களை பார்க்கலாம் மறுபடியும் எளிமையானதாகவே எடுத்துக் கொள்ளலாம் அதன்பின் பொதுவான உதாரணங்களைப் பார்க்கலாம் அடுத்து எடுத்துக் கொள்ளும் உதாரணத்தில் உள்ள டொமைனை பார்க்கலாம் எடுத்துக் கொண்டுள்ள ஃபங்ஷன் இந்த டொமைனில் வரையறுக்கப்பட்டிருக்கும் ஃபங்ஷனின் மதிப்புகளும் இந்த எல்லைக்குள்ளேயே இருக்கும் எடுத்துக்கொண்ட டொமைன் v1 ஆல் கட்டுப்பட்டிருக்கிறது v1 என்பது ஒரு x ஆல் ஆன ஒரு ஃபங்ஷன் x வெவ்வேறு மதிப்புகளை எடுக்கும்போது v1 ஒரு கர்வாக இருக்கும் அதே மாதிரி v2 என்பது கான்ஸ்டன்ட் அல்லாது ஒரு கர்வாக இருக்கும் y இன் மதிப்பு v1 மற்றும் v2 என்ற இரண்டு கர்வ்களுக்கு இடையே இருக்கும் x உடைய லிமிட்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் அதாவது a இலிருந்து b வரை இருக்கும் ∬DfxydAabv1v2fxydydx ஆகையால் இது மாதிரி உள்ள டொமைன்களின் மேல் எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரலைக் கணக்கிடுவது கடினமாக இருக்காது இந்த D என்ற டொமைனின் மேல் எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரலைக் கணக்கிடுவதற்கு சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் fxy இந்த டொமைனில் சரியாக வரையறுக்கப்பட்டதாகவும் பவுண்டடாகவும் இருக்க வேண்டும் அப்படி இல்லையென்றால் இந்த டொமைனில் கன்டின்யுவஸாகவோ அல்லது பீஸ்வைஸ் கன்டின்யுவஸாகவோ இருக்க வேண்டும் அதோடு v1 மற்றும் v2 இரண்டுமே கன்டின்யுவஸாக இருக்க வேண்டும் இந்த டொமைன் படத்தில் வரையப்பட்டிருக்கிறது அதன்பின் ∬DfxydA என்ற டபுள் இன்டக்ரலை கணக்கிடுவதற்கான வழிமுறைகளைப் பார்க்கலாம் முதலில் y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் y க்கான லிமிட்டுகளை எப்படி கிடைத்தது என்று எளிதாகப் புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது y அச்சுக்கு இணையான ஒரு நேர்கோட்டை வரைந்து கொள்வோம் அந்த நேர்க்கோடு v1x வழியாக டொமைனுக்குள் வந்து v2 வழியாக வெளியேறும் அந்த இரண்டு புள்ளிகளே y இன் லிமிட்டாக அமையும் x a இலிருந்து ஆரம்பித்து b வரை தொடர்ச்சியாக நேர்க்கோடுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே முதல் இன்டக்ரல் y க்கானது y இன் லிமிட்ஸ் v1x இலிருந்து v2x வரை அதாவது y திசையில் v1x இலிருந்து v2x வரை என்று இருக்கும் x ஐ ஒரு கான்ஸ்டன்டாக எடுத்துக் கொள்வதால் இது y க்கான ஒரு சிங்கிள் இன்டக்ரலாக இருக்கும் அதை இன்டக்ரேட் செய்து v1x v2x என்ற லிமிட்ஸை எடுத்து எழுதிக் கொள்ள வேண்டும் அதையடுத்து x க்கான இன்டக்ரேஷனை செய்ய வேண்டும் x க்கான லிமிட்ஸ் a இலிருந்து b வரை என்று இருக்கிறது லிமிட்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கிறது இரண்டு இன்டக்ரலில் உள்ளே இருக்கும் y க்கான இன்டக்ரலின் லிமிட்ஸ் x ஐ சார்ந்து இருக்கிறது அதாவது v1x இலிருந்து v2x வரை என்று இருக்கிறது இப்படி இருக்கும் ஒரு டொமைனில் இன்டக்ரேட் செய்யவதற்கு இதே வரிசையைத்தான் பின்பற்ற வேண்டும் மாற்றி x க்கான இன்டக்ரேஷனை முதலில் செய்து விட்டால் இரண்டாவது இன்டக்ரலைக் கணக்கிடும்போது சிக்கலாகி விடும் y க்கான லிமிட்ஸ் v1x இலிருந்து v2x வரை என்று இருந்து x க்கான லிமிட்ஸ் a இலிருந்து b வரை என்று கான்ஸ்டன்ட்களாக இருந்தால் இன்டக்ரேட் செய்வதற்கு இதே வரிசையைத்தான் பின்பற்ற வேண்டும் அடுத்து உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளும் டொமைன் படத்தில் கொடுத்திருப்பது போல் இருந்தால் கர்வுகள் y ஐ சார்ந்து இருக்கும் அதாவது x இன் லிமிட்ஸ் v1y இலிருந்து v2y வரை என்றும் y இன் லிமிட்ஸ் c இலிருந்து d வரை என்றும் இருக்கும் முந்தைய டொமைனில் பார்த்தது போல் இல்லாமல் நேர்மாறாக இருப்பதைப் பார்க்கலாம் நிபந்தனைகள் முந்தைய டொமைனில் பார்த்தது போலவே இருக்கும் அதாவது fxy இந்த டொமைன் D இல் சரியாக வரையறுக்கப்பட்டதாகவும் பவுண்டடாகவும் இருக்க வேண்டும் அதோடு v1 மற்றும் v2 இரண்டுமே இந்த டொமைனில் கன்டின்யுவஸாக இருக்க வேண்டும் இந்த முறை fxy இன் x க்கான இன்டக்ரேஷனை முதலில் செய்ய வேண்டும் x க்கான லிமிட்ஸ் v1y இலிருந்து v2y வரை என்று இருக்கும் இந்த டொமைனில் நேர்க்கோடுகளை c இலிருந்து d வரை எடுத்துக் கொள்வதால் x மற்றும் y க்கான லிமிட்களை எளிதாகக் கணிக்கலாம் ஆகவே fxy இன் x க்கான இன்டக்ரேஷனை முதலில் செய்து முடிக்க வேண்டும் x க்கான லிமிட்ஸ் v1y மற்றும் v2y ஐ எடுத்து எழுதிக் கொண்டால் y ஆல் ஆன ஃபங்ஷன் ஒன்று கிடைக்கும் அதன் பின் y க்கான இன்டக்ரேஷனை செய்து அதன் லிமிட்ஸ் c மற்றும் d எடுத்து எழுத வேண்டும் மேற்கூறப்பட்ட இரண்டு வகைகளில் எது எளிதாக அமைந்துள்ளதோ அதையே எடுத்துக் கொள்ளலாம் x க்கான லிமிட்ஸ் எளிதாகக் கிடைப்பதால் fxy இன் x க்கான இன்டக்ரேஷனை முதலில் செய்து முடிக்க வேண்டும் அதன் பின் ஒரு சிங்கிள் இன்டக்ரலாக இருப்பதால் எளிதாக இன்டக்ரேட் செய்துவிடலாம் அதையடுத்து ஒர் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் முதல் உதாரணம் ∬RxyxydA இன் மதிப்பைக் கணக்கிட வேண்டும் இதில் உள்ள R என்ற ரீஜன் yx என்ற நேர்க்கோட்டாலும் yx2 என்ற கர்வினாலும் பவுண்ட் ஆகி இருக்கும் yx என்பது ஒரு நேர்க்கோடு yx2 என்பது ஒரு பாரபோலா ஆகும் முதலில் இன்டக்ரேஷனுக்கான ரீஜனை வரைந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் ரீஜனை வரைவது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் yx என்ற நேர்க்கோட்டையும் yx2 என்ற பாரபோலவையும் வரைய வேண்டும் இரண்டும் எந்தெந்தப் புள்ளிகளில் வெட்டும் என்பதை அறிய இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டும் அதாவது yx2 என்ற சமன்பாட்டில் y க்குப் பதிலாக x ஐ எடுத்து எழுதிக்கொண்டால் xx2 என்று ஆகும் அதை xx 10 என்று எழுதிக் கொள்ளலாம் அப்போது x0 மற்றும் x1 என்ற இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் எடுத்துக் கொண்ட நேர்க்கோடும் கர்வும் இந்த இரண்டு புள்ளிகளில் வெட்டிக் கொள்கின்றன அடுத்து x0 என்று எடுத்துக் கொள்ளும் போது y0 என்று ஆகும் x1 என்று எடுத்துக் கொள்ளும்போது y1 என்று ஆகும் ஆகவே 00 மற்றும் 11 என்ற வெட்டும் புள்ளிகள் கிடைக்கும் இந்த நேர்க்கோடு கர்வ் அகியவற்றின் நடுவே இரண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கும் இந்த ரீஜனைத்தான் இன்டக்ரேஷனுக்கான ரீஜனாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு y க்கான இன்டக்ரேஷனை முதலில் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து லிமிட்ஸை கண்டுபிடிக்க y அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை வரையலாம் முதலில் y அச்சை எடுத்துக் கொள்ளலாம் அது yx2 வழியாக டொமைனுக்குள் புகுந்து yx என்ற நேர்க்கோட்டின் வழியாக வெளியே வரும் இது மாதிரியான நேர்க்கோடுகளை x0 இல் ஆரம்பித்து x1 வரை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த டொமைனுக்குள் y அச்சுக்கு இணையாக எடுத்துக் கொள்ளும் எல்லா நேர்க்கோடுகளும் yx2 வழியாகப் புகுந்து yx வழியாக வெளியே வரும் முதலில் y க்கான லிமிட்ஸை எழுதிக்கொள்வோம் காரணம் என்னவென்றால் முதலில் y க்கான இன்டக்ரேஷனை செய்யப் போகிறோம் yx2 வழியாக டொமைனில் புகுவதால் y க்கான கீழ் லிமிட் x2 என்று இருக்கும் டொமைனை விட்டு வெளியே வரும்போது yx ஆக இருப்பதால் y க்கான மேல் லிமிட் x ஆக இருக்கும் ஆகையால் இன்டக்ரல் கீழே வருமாறு இருக்கும் x01yx2xxyxydydx முதலில் y க்கான இன்டக்ரேஷனை முடித்துவிட்டு x க்கான இன்டக்ரேஷனை செய்ய வேண்டும் x க்கான லிமிட்ஸ் தெளிவாகத் தெரியும் y அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை x0 இலிருந்து x1 வரை எடுத்துக் கொள்வதால் x0 இலிருந்து x1 வரை என்பதே லிமிட்ஸாக இருக்கும் இதே வரிசைப்படிதான் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் என்பது இல்லை இந்த வரிசையை அப்படியே தலைகீழாக மாற்றியும் செய்யலாம் இப்போது இன்டக்ரேஷனை தலைகீழ் வரிசைப்படி செய்து பார்க்கலாம் அதாவது முதலில் x க்கான இன்டக்ரேஷனை செய்யப் போகிறோம் அதற்கான லிமிட்ஸை கண்டுபிடிப்பதற்கு x அச்சுக்கு இணையான நேர்க்கோடுகளை வரைந்து கொள்ள வேண்டும் அப்படி வரையப்படும் நேர்க்கோடுகள் yx வழியாக டொமைனுக்குள் வந்து yx2 வழியாக வெளியேரும் ரீஜனுக்குள் நுழையும்போது x இன் மதிப்பு y ஆக இருப்பதால் y என்பதே x இன் கீழ் லிமிட்டாக இருக்கும் yx2 வழியாக வெளியேறுவதால் x y என்பதே மேல் லிமிட்டாக இருக்கும் xy வழியாக டொமைனுக்குள் வந்து xy வழியாக வெளியேறும் ஆகையால் x இன் இரு லிமிட்களும் தெரியும் y இன் லிமிட்கள் 0 இலிருந்து 1 வரை என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால் x இன் லிமிட்கள் y இலிருந்து y வரை என்றும் y இன் லிமிட்கள் 0 இலிருந்து 1 வரை என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மாதிரியான டொமைன்களில் முதலில் y க்கான இன்டக்ரேஷனை முடித்து பிறகு x க்கான இன்டக்ரேஷனை செய்யலாம் அல்லது அப்படியே தலைகீழாக செய்வதற்கான சாத்தியக் கூறும் உள்ளது y01xyyxyxydxdy எந்த வரிசையில் வேண்டுமானாலும் இன்டக்ரேட் செய்யலாம் என்பதைப் பார்த்தோம் இப்போது முதலில் எடுத்துக் கொண்ட வரிசையில் இன்டக்ரேட் செய்யப் போகிறோம் உள்ளுக்குள் இருக்கும் இன்டக்ரலை முதலில் கணக்கிடுவோம் y க்கான இன்டக்ரேஷனை செய்யப் போகிறோம் அதாவது x2yxy2 என்ற இன்டக்ரன்டை y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் அதன்பின் x க்கான இன்டக்ரேஷனை செய்யப் போகிறோம் x01yx2xx2yxy2 dydx x2yxy2 என்ற இன்டக்ரன்டை y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்தால் x2y22xy33 என்பது கிடைக்கிறது அதன் மேல் லிமிட் yx என்று எடுத்து எழுதினால் 5x46 என்பது கிடைக்கும் கீழ் லிமிட் yx2 என்று எடுத்து எழுதினால் x62x73 என்பது கிடைக்கும் ஆக மொத்தம் 5x46 x62 x73 என்று ஆகும் முதல் இன்டெக்ரேஷனுக்குப் பின் 5 x46 x62 x73 என்ற பதங்கள் கிடைத்திருக்கின்றன இவற்றை x ஐ பொருத்து மறுபடியும் இன்டக்ரேட் செய்ய வேண்டும் 5 x46 ஐ இன்டக்ரேட் செய்தால் 5 x55×6 என்பது கிடைக்கும் அது x56 என்று மாறும் x62 ஐ இன்டக்ரேட் செய்தால் x72×7 என்பது கிடைக்கும் அது x714 என்று மாறும் அடுத்து x73 ஐ இன்டக்ரேட் செய்தால் x83×8 என்பது கிடைக்கும் அது x824 என்று மாறும் மொத்தத்தில் x56 x714 x824 என்ற பதங்கள் கிடைக்கும் x க்கான மேல் லிமிட்டை எடுத்து எழுதினால் 16 114 124356 என்பதே இறுதி விடையாக இருக்கும் x க்கான கீழ் லிமிட் 0 என்பதால் அதை எடுத்து எழுதும்போது கிடைப்பது 0 ஆகவே இருக்கும் 356 என்பதே அந்த டபுள் இன்டக்ரலின் மதிப்பு ஆகும் இதில் முதலில் y ஐ பொருத்த இன்டக்ரேஷனை செய்து பின்பு x ஐ பொருத்த இன்டக்ரேஷனை செய்தோம் இதை அப்படியே மாற்றியும் செய்திருக்கலாம் இன்னும் ஒர் உதாரணம் Re2x3ydxdy என்ற இன்டக்ரலை மதிப்பிட வேண்டும் இந்த உதாரணத்தில் உள்ள R என்ற ரீஜன் x அச்சு y அச்சு மற்றும் xy1 என்ற மூன்று நேர்க்கோடுகளால் பவுண்ட் ஆகி இருக்கும் x அச்சு என்றால் y0 ஆக இருக்கும் அதே மாதிரி y அச்சில் x0 ஆக இருக்கும் முதல் படியாக இந்த டொமைனை வரைந்து கொள்ள வேண்டும் x அச்சு y அச்சு மற்றும் xy1 என்ற நேர்க்கோடுகளை வரைந்து கொள்ளலாம் அப்போது ஒரு முக்கோண டொமைன் கிடைக்கும் லிமிட்டுகளை எளிதாகக் கண்டுபிடித்து விடலாம் முதல் இன்டக்ரேஷன் x ஐ பொருத்தா அல்லது y ஐ பொருத்தா என்பதை வைத்துத்தான் லிமிட்ஸ் கிடைக்கும் முதல் இன்டக்ரேஷன் y ஐ பொருத்து என்று வைத்துக் கொள்வோம் அப்போது y அச்சுக்கு இணையான ஒரு நேர்க்கோட்டை வரைந்து கொள்ள வேண்டும் அந்த நேர்க்கோடு y0 இல் டொமைனுக்குள் புகுந்து y1 x இல் வெளியேறுகிறது ஆகையால் y க்கான லிமிட்ஸ் y0 இலிருந்து y1 x வரை என்று இருக்கும் x க்கான லிமிட்ஸ் x0 இலிருந்து x1 வரை என்ற கான்ஸ்டன்ட் லிமிட்ஸ் ஆக இருக்கும் இதுவே இந்த இன்டக்ரலை கணக்கிடுவதற்கான ஒரு வழிமுறை ஆகும் இந்த டொமைனுக்கு முதல் இன்டக்ரேஷன் x ஐ பொருத்து செய்வதாக இருந்தாலும் இதே மாதிரி எளிதாக லிமிட்ஸை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் முதல் இன்டக்ரேஷன் x ஐ பொருத்து செய்வதாக இருந்தால் x அச்சுக்கு இணையாக ஒரு நேர்க்கோட்டை வரைய வேண்டும் அந்த நேர்க்கோடு x0 இல் டொமைனுக்குள் புகுந்து x1 y இல் வெளியேறும் x ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்துவிட்டு பின்பு y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்யலாம் y க்கான லிமிட்ஸ் y0 இலிருந்து y1 வரை என்று இருக்கும் முதலில் கூறிய வழிமுறையையோ அல்லது இரண்டாவதாக கூறிய வழிமுறையையோ பின்பற்றி இன்டக்ரலை கணக்கிடலாம் முதலில் கூறிய வழிமுறையைப் பின்பற்றி இன்டக்ரலை கணக்கிடலாம் ஆகையால் y க்கான லிமிட்ஸ் y 0 இலிருந்து 1 x வரை என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் x க்கான லிமிட்ஸ் x 0 இலிருந்து x 1 வரை என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் உள்ளே இருக்கும் இன்டக்ரல் y க்கானது இன்டக்ரன்ட் e2x3y ஐ y ஐ பொருத்து இன்டக்ரேட் செய்ய வேண்டும் அதில் உள்ள e2x ஐ ஒரு கான்ஸ்டன்ட் ஆக நினைத்து e3y ஐ இன்டக்ரேட் செய்தால் e3y3 என்பது கிடைக்கும் மேல் லிமிட் y 1 x என்று எடுத்து எழுதும் போது e33 என்று ஆகும் கீழ் லிமிட் y0 என்று எழுதும்போது 13 என்று ஆகும் e2x என்ற பதம் அப்படியே இருக்கும் அதாவது முதல் இன்டக்ரேஷன் முடிந்தபின் இருக்கும் இன்டக்ரல் 1301e2xe3 3x 1dx ஆகும் உள்ளுக்குள் இருக்கும் இன்டக்ரலை முதலில் கணக்கிட்ட பின் அடுத்த இன்டக்ரலை கணக்கிட வேண்டும் அதை எளிதாகச் செய்து விடலாம் 1301e2xe3 3x 1dx 13 3e22e312 என்பதே இந்த இன்டெக்ரலுக்கான மதிப்பாக இருக்கும் செவ்வகம் முக்கோணம் அல்லது ஒரு நேர்க்கோடு மற்றும் பாரபோலவால் பவுண்ட் ஆகி இருக்கும் ஒரு டொமைன் ஆகியவற்றைப் பார்த்தோம் இவற்றைப் போன்று இருக்கும் எந்த ஒரு எளிய டொமைனுக்கும் லிமிட்ஸை கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கும் முதலில் x க்கான இன்டக்ரேஷனை செய்துவிட்டு பிறகு y க்கான இன்டக்ரேஷனை செய்தாலும் சரி அல்லது முதலில் y க்கான இன்டக்ரேஷனை செய்துவிட்டு பிறகு x க்கான இன்டக்ரேஷனை செய்தாலும் சரி லிமிட்ஸை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் அதன் பின் ஒரு வேரியபிலுக்கான இன்டக்ரலாக இரண்டையும் ஒவ்வொன்றாக மதிப்பிடலாம் நிறைவாக டபுள் இன்டக்ரலை வரையறுத்தோம் அதன் மதிப்பு கன அளவைக் குறிக்கும் என்று பார்த்தோம் fxy1 என்று இருந்தால் அந்த டபுள் இன்டக்ரலின் மதிப்பு பரப்பளவைக் குறிக்கும் என்றும் பார்த்தோம் n→∞j1nfxjyjΔAj∬DfxydA டபுள் இன்டக்ரலின் மதிப்பு டொமைன் D இன் பரப்பளவைக் குறிக்கக் கூடும் ஒரு மல்டிப்பிள் இன்டக்ரலை மதிப்பிடுவதில் கடினமாக இருக்கக்கூடிய அம்சம் லிமிட்ஸை கண்டுபிடிப்பதுதான் ஆனால் இன்று எடுத்துக் கொண்ட அனைத்து உதாரணங்களிலும் எளிதான ஜாமெட்ரியின் உதவியுடன் சுலபமாக லிமிட்ஸை கண்டுபிடித்து விட்டோம் இன்டக்ரேஷனுக்கான ரீஜனை வரைவது மிகவும் அவசியமாகும் ரீஜனை வரையாமல் டொமைனுக்கான லிமிட்ஸை கணிக்க முடியாது இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது